இந்த விரிவுரைக்கு வருக இந்த விரிவுரையில் ஆர்கனைசேஷனின் அமைப்பு மற்றும் டீமின் அமைப்பு பற்றி விவாதிப்போம் கடந்த விரிவுரையில் நீங்கள் ஒரு சாப்ட்வேர் டெவெலப்மென்ட் ஆர்கனைசேஷனை பார்வையிட்டால் நீங்கள் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் ஆர்கனைசேஷன் டீம்மாக கட்டமைக்கப்பட்டுள்ளது இது பல ப்ராஜெக்ட்களை கொண்டுள்ளது மற்றும் வெவ்வேறு டீம்கள் ப்ராஜெக்ட்களை நிறைவேற்றுகின்றன ஆர்கனைசேஷன் டீம்மாக கட்டமைக்கப்பட்ட விதம் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்ச்சர் என அழைக்கப்படுகிறது மறுபுறம் நாம் தனிப்பட்ட டீம்களை பார்த்தால் டீம் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் டீம் ஸ்ட்ரக்ச்சர் என அழைக்கிறோம் ஆர்கனைசேஷனின் கட்டமைப்பைப் பற்றி நாம் விவாதிக்கத் தொடங்கினோம் அதாவது நீங்கள் ஒரு சாப்ட்வேர் டெவெலப்மென்ட் நிறுவனத்திற்குள் நுழைந்தால் நீங்கள் என்ன கவனிப்பீர்கள் ஆர்கனைசேஷனின் வேறுபட்ட கட்டமைப்புகள் என்ன சாப்ட்வேர் டெவெலப்மென்ட் ஆர்கனைசேஷனில் டீம் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்படுகின்றன எந்தவொரு சாப்ட்வேர் டெவெலப்மென்ட் நிறுவனமும் பின்வரும் ஆர்கனைசேஷன்களின் அமைப்புகளில் ஒன்றை கொண்டிருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் ஒன்று செயல்பாட்டு ஆர்கனைசேஷன் ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷன் மற்றும் மேட்ரிக்ஸ்ஆர்கனைசேஷன் செயல்பாட்டு அமைப்பில் செயல்பாட்டுக் குழு அல்லது துறைகளைக் காண்போம் ப்ராஜெக்ட்கள் வந்து செல்கின்றன தொடங்கப்பட்ட ப்ராஜெக்ட்கள் கலைந்து போகின்றன ஆனால் பின்னர் நிரந்தரமானது என்ன செயல்பாட்டுக் குளுக்கான துறைகள் ஆய்வாளருக்கான ஒரு துறை உள்ளது டிசைனர்களுக்கான துறை கோடர் டேட்டாபேஸ் நெட்வொர்க்கிங் மற்றும் இவை ஒவ்வொன்றிலும் ஒரு செயல்பாட்டு மேனேஜர் இருக்கிறார் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு மேனேஜர் செயல்பாட்டு மேனேஜர் என்று அழைக்கப்படுகிறார் இப்போது ப்ராஜெக்ட்களை உருவாக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் நியமிக்கப்படுகிறார் ப்ராஜெக்ட் மேனேஜர்ப்ராஜெக்ட்களை திட்டமிட்டு திட்டத்தின் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு நிபுணத்துவம் தேவை என்பதைக் கண்டறிந்துள்ளார் பின்னர் தொடர்புடைய செயல்பாட்டு மேலாளரைக் கலந்தாலோசிக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக ஆரம்பத்தில் சில ஆய்வாளர் தேவைப்படலாம் மேனேஜருடன் தொடர்புடைய செயல்பாட்டுக் குழு மேனேஜரைக் கோருகின்றனர் தேவையான எண்ணிக்கையிலான ஆய்வாளர்களை மற்றும் அவர்கள் தங்கள் வேலையை முடிக்கும்போது அவர்கள் மீண்டும் தங்கள் துறைக்குச் செல்கிறார்கள் மேனேஜருக்கு டிசைனர் துறையிலிருந்து சில டிசைனர்கள் தேவைப்படுவார்கள் ஒரு பொதுவான சாப்ட்வேர் டெவெலப்மென்ட் அமைப்பில் இந்த வகையான அமைப்பு சற்று அரிதானது என்றாலும் இது மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்டமைப்பாக இருக்கும் பல இடங்கள் உள்ளன உதாரணமாக இராணுவம் காவல்துறை மருத்துவமனைகள் கல்வி நிறுவனங்கள் கூட ஒரு இராணுவத்தில் மருத்துவமனை என்பது ஒரு துறை அங்கு மருத்துவர்கள் மட்டுமே உள்ளனர் ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்டிற்கு மருத்துவர்கள் அழைக்கப்படலாம் நிர்வாகிகள் நிர்வாக பிரிவு இருக்கலாம் போக்குவரத்து பிரிவு லாஜிஸ்டிக் அலகுகள் ஸ்டோர் ஹவுஸ் போன்றவை இருக்கலாம் இதேபோல் போலீஸ் மற்றும் மருத்துவமனைகளும் பல்வேறு வகையான நிபுணர்களைக் கொண்டுள்ளன இவை துறைகளாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டாக அறுவை சிகிச்சை துறை மருத்துவத் துறை நிர்வாகத் துறை மற்றும் பல ஆனால் செயல்பாட்டுக் குழுக்களைப் பார்த்தால் எடுத்துக்காட்டாக வடிவமைப்பைக் கூறுவோம் உள்ளே இருக்கும் வடிவமைப்புத் துறையை நாம் பார்த்தால் ஒரு பிரமிடு கட்டமைப்பில் மேனேஜர் இருப்பார் சில மூத்த வடிவமைப்பாளர்கள் உதவியாக இருப்பார்கள் இதையொட்டி ஜூனியர் வடிவமைப்பாளர்கள் மூத்த வடிவமைப்பாளரிடம் ரிபோர்ட் செய்கிறாரகள் மூத்த வடிவமைப்பாளர் வடிவமைப்பு அலகுக்கான செயல்பாட்டு மேனேஜருக்கு அறிக்கை செய்கிறார் மற்றும் பல இதன் ஒரு முக்கிய நன்மை என்னவென்றால் ஒரு துறையில் இருக்கும் அனைத்து வடிவமைப்பாளர்களும் ஒருவருக்கொருவர் தொடர்புகொள்கிறார்கள் அவர்கள் தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்துகிறார்கள் ஒருவருக்கொருவர் கற்பி்த்து கொள்கிறார்கள் சோதனையாளர்கள் என்பதால் நிபுணர் குழுக்கள் அனைத்தும் எந்தவொரு புதிய கருவியையும் எந்தவொரு புதிய சோதனை தொழில்நுட்பத்தையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்கின்றனர் செயல்பாட்டு அமைப்பின் மற்றொரு முக்கிய நன்மை என்னவென்றால் ப்ராஜெக்ட்கள் செலவு குறைந்ததாக மாறும் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் ஒரு ப்ராஜெக்ட்ற்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நபர்கள் தேவைப்படுகிறார்கள் பின்னர் அவர்கள் தங்கள் வேலையை முடித்த பின்னர் அந்தந்த துறைக்குத் திரும்புவார்கள் ப்ராஜெக்ட் காலம் முழுவதும் அவர்கள் ஒரு நபரை வேலைக்கு அமர்த்த வேண்டுமானால் கற்பனை செய்து பாருங்கள் வடிவமைப்பாளருக்கு ஆரம்பத்தில் அவருக்கு வேலை இருக்கிறது ஆனால் பின்னர் அவர் என்ன செய்வார் அவர்கள் வேறு ஏதாவது செய்யும்படி அவரிடம் கேட்கலாம் அல்லது அவர் வேலையில்லாமல்இருக்கலாம் எனவே செலவு செயல்திறனைப் பொருத்தவரை செயல்பாட்டு அமைப்பு மிகவும் செலவு குறைந்ததாகும் ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட நிபுணத்துவம் தேவைப்படும்போது அவர்கள் தங்கள் வேலையை முடித்தவுடன் அதை வாங்கிக் கொண்டு திரும்பப் பெறுவார்கள் எனவே இங்கே ப்ராஜெக்ட் டீம் தனக்கு கீழ் பணிபுரிய வடிவமைப்பாளர்கள் மற்றும் டேட்டாபேஸ் நிபுணர்களை அழைக்கிறது அவர்கள் தங்கள் வேலையை முடித்தவுடன் அவர்கள் திரும்பி வருவார்கள் மேலும் ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு வேறு நிபுணத்துவம் தேவைப்படலாம் இங்கே செயல்பாட்டுக் குழுக்கள் மற்றும் ப்ராஜெக்ட்டில் உள்ள மேனேஜர்கள் உயர் நிர்வாகத்திற்கு அறிக்கை செய்கிறார்கள் ஒவ்வொரு திட்டத்திற்கும் சில ஆய்வாளர்கள் நிர்மாணிப்பவர் டெவலப்பர்கள் இருப்பார்கள் செயல்பாட்டு அமைப்பின் மற்றொரு பார்வை இது அவர்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் மற்றும் செயல்பாட்டுக் குழு மேனேஜர் என இருவரிடம் ரிபோர்ட் செய்ய வேண்டும செயல்பாட்டு அமைப்பின் நன்மைகள் என்னவென்றால் சிறந்த தொழில்முறை அமைப்பு சிறந்த தொழில்முறை சூழல் நிபுணருக்கு இடையிலான ஒத்துழைப்பு ஒரு நிபுணர் ஒரு சிக்கலை தீர்க்க முடியாமல் போனால் மற்ற நிபுணரின் உதவியை நாடுகிறார் ஏனென்றால் அவர்கள் ஒரே துறையைச் சேர்ந்தவர்கள் ஊழியர்களைப் பயன்படுத்துவதில் நெகிழ்வுத்தன்மை என்பது மிகப் பெரிய நன்மை மனித ஆற்றல் தேவைப்படும்போது அவர்களைத் துறையிலிருந்து பெறலாம் அவர்களின் பணி முடிந்ததும் அவர்களை துறைக்குத் திருப்பி அனுப்பி விடலாம் ஊழியர்களின் செயலற்ற தன்மை இங்கே குறைக்கப்படுகிறது இது போலல்லாமல் மற்ற அமைப்புகளையும் பார்ப்போம் செயல்பாட்டு அமைப்பின் தீமை என்று நாம் நினைத்தால் ஒன்று ஒவ்வொரு பணியாளரும் இரண்டு மேனேஜர்களுக்கு ரிபோர்ட் செய்கிறார் ஒன்று ப்ராஜெக்ட் மேனேஜர் மற்றொன்று செயல்பாட்டு மேனேஜர் அவர்கள் முரண்பட்ட வழிமுறைகளை வழங்கினால் என்ன செய்வது செயல்பாட்டு மேலாளர் அவர் இரண்டு ப்ராஜெக்ட்களில் பணியாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் மேலும் ப்ராஜெக்ட் மேனேஜர் உங்களால் முடியாது என்று கூறுகிறார் எனவே இது சில நேரங்களில் தொழிலாளர்களுக்கு ஒரு மன அழுத்தமாகும் ப்ராஜெக்ட் மேனேஜர் கட்டுப்பாடு குறைகிறது ஏனெனில் அவருக்குத் தேவையான நபர்களை அவர் சரியாகப் பெற முடியாது செயல்பாட்டு மேலாளர் எந்தவொரு நபருக்கும் அவர் பொருத்தமானவர் என்று கருதுகிறார் இங்கே மற்றொரு பெரிய சிக்கல் என்னவென்றால் ஒரு வடிவமைப்பாளர் வடிவமைப்பைச் செய்கிறார் ஒரு சோதனையாளர் சோதனையைத் தொடர்கிறார் ஒரு குறியீட்டாளர் ஒரு ப்ராஜெக்ட்டிலிருந்து மற்றொரு ப்ராஜெக்ட்டிக்கு குறியீட்டைத் தொடர்கிறார் எனவே வேலை வகைகளில் பற்றாக்குறை உள்ளது சாப்ட்வேர் டெவெலப்மென்ட் கம்பெனிகளில் மிகவும் பிரபலமான அமைப்பு ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷன் ஆகும் இங்கே நீங்கள் நிறுவனத்திற்குள் செல்லும்போது வடிவமைப்பாளர்கள் துறை கோடர்களுக்கான துறை டெஸ்டர்களுக்கான துறை மற்றும் பல டெஸ்டர்களுக்கானத் துறை குறியீட்டுத் துறை மற்றும் பலவற்றைக் காண்பதில்லை இங்கே நீங்கள் பார்ப்பது நிறுவன ப்ராஜெக்ட்கள் ஒட்டுமொத்தமாக ப்ராஜெக்ட்களின் எண்ணிக்கையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது மற்றும் தொழிலாளர்கள் திட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் ப்ராஜெக்ட் மேனேஜரிடம் முழுமையாக ரிபோர்ட் செய்கிறார்கள் எனவே ப்ராடெக்ட் மேனேஜர் ஊழியர்கள் மீது முழு கட்டுப்பாட்டைக் கொண்டுள்ளனர் குழு உறுப்பினர்கள் ஒரு ப்ரோஜெக்ட்டிற்குத் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மேலும் அவர்கள் முழு காலத்திற்கும் தொடர்ந்து இருப்பார்கள் ஆனால் கேள்வி என்னவென்றால் நம்மிடம் ஒரு ஆய்வாளர் இருக்கிறார் பின்னர் அவர் சில ப்ராஜெக்ட் குழுவுடன் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் ஆரம்பத்தில் அவர் தேவைகளுக்கான பகுப்பாய்வு மற்றும் பலவற்றைச் செய்கிறார் ஆனால் அதன் பிறகு அவர் என்ன செய்வார் சரி அவர் வடிவமைப்பையும் செய்கிறார் கோடிங் டெஸ்டிங் மற்றும் பலவற்றையும் செய்கிறார் எனவே இங்கே ஒரு ப்ராஜெக்ட் அமைப்பில் பொதுவாக ஒவ்வொரு உறுப்பினரும் பலவிதமான பாத்திரங்களைச் செய்கிறார்கள் எனவே இங்கே ஒரு வேலை வகை உள்ளது ஒரு கோடெர் எப்போதும் கோடிங்ட செய்ய வேண்டிய அவசியமில்லை டெஸ்டிங் டிசைனிங் மற்றும் பலவற்றிற்கும் அவருக்கு விருப்பம் இருக்கும் இது ப்ராஜெக்ட் அமைப்பின் ஒரு பெரிய நன்மை வேலை சுழற்சி ஏனெனில் சாப்ட்வேர் துறையில் ஏராளமான மனிதவள வருவாய் உள்ளது நீங்கள் ஒருவரை கோடராகப் பயன்படுத்தினால் அவர் எப்போதும் தனது வேலையை மாற்றிக்கொண்டு சொல்வார் நான் ஒரு டிசைனர் அல்லது ஒரு ஆய்வாளர் அல்லது ஒரு சோதனையாளராக மாற விரும்புகிறேன் நான் ஏன் எப்போதும் கோடிங்குடன் இருக்க என்று கேட்க கூடும் அந்த சிக்கல் ஒரு செயல்பாட்டு நிறுவனத்தில் எழும் ஆனால் ஒரு ப்ராஜெக்ட் நிறுவனத்தில் அல்ல ஏனென்றால் ஒரே ப்ராஜெக்ட்டில் வேறுபட்ட காலகட்டத்தில் அவர் வெவ்வேறு செயல்பாடுகளைச் செய்வார் எனவே ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷனில் உள்ள பெரிய நன்மை இதுதான் வேலை திருப்தி மற்றும் குறைந்த மனிதவள வருவாய்க்கு வழிவகுக்கிறது மற்ற பெரிய நன்மை தொடர்பை எளிதாக்குகறது ஒரு செயல்பாட்டு அமைப்பில் வடிவமைப்பாளர்கள் வடிவமைத்து தங்கள் துறைக்கு அந்தந்த துறைக்குச் சென்றுவிட்டார்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் இப்போது கோடர்கள் கோடிங் துறைக்குச் சென்றுவிட்டனர் மேலும் டெஸ்டர்கள் அதைச் செய்யும்போது சில வடிவமைப்பை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் யாரை அல்லது கோடை ஆலோசிக்கிறார்கள் அவர்களிடம் சில ஆவணங்கள் மட்டுமே இருக்கலாம் உண்மையில் வடிவமைத்த அல்லது கோடிங் செய்த நபர்களுடன் தொடர்புகொள்வது கடினமாகிவிடலாம் ஏனென்றால் அவர்கள் வேறொரு ப்ராஜெக்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கலாம் தொலைபேசி அல்லது ஏதேனும் ஒன்றைச் சந்தித்து கண்டுபிடிக்க முயற்சிக்கும்போது நாங்கள் வேறொரு ப்ராஜெக்ட்ல் பிஸியாக இருக்கிறோம் என்று அவர்கள் கூறலாம் எனவே இங்கே ப்ராஜெக்ட்ன் வெவ்வேறு பகுதிகளைச் செய்பவர்களின் தகவல் தொடர்பு கடினமாகிறது ப்ராஜெக்ட் ஆர்கனைஷேசனின் மற்றொரு பெரிய நன்மை ஊழியர்களின் எளிமை ப்ரோஜெக்ட்டிக்கு சிறந்த நபர்களைத் தேர்ந்தெடுப்பதற்கான விருப்பம் மேனேஜருக்கு உள்ளது அவர்கள் தொடர்ந்து ப்ரோஜெக்ட்டில் இருக்கிறார்கள் அவை டொமைன் அறிவையும் திட்டத்தையும் உருவாக்குகின்றன மறுபுறம் ஒரு செயல்பாட்டு நிறுவனத்தில் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒரு வடிவமைப்பாளரை ஆய்வாளர்கள் பூர்த்தி செய்த பிறகு கோருகையில் டிசைன் மேனேஜர் இப்போது பார்க்கலாம் என்றும் டிசைனேர்கள் எங்களிடம் இல்லை அவர்கள் அனைவரும் அந்தந்த ப்ராஜெக்ட்களில் பிஸியாக இருக்கிறார்கள் மேலும் அவை 2 வாரங்களுக்குப் பிறகு உங்களுக்கு வழங்கப்படும் எனவே அந்த சிக்கல் ப்ராஜெக்ட் அமைப்பில் ஏற்படாது எனவே செயல்பாட்டு அமைப்புடன் ஒப்பிடும்போது இது மிகவும் எளிதான பணியாளர்களைக் கொண்டுள்ளது ஆனால் ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷனின் தீமைகளைப் பார்ப்போம் இங்கே குழு உறுப்பினர்கள் ஒரு ப்ராஜெக்ட்டில் தொடர்ந்து இருக்கிறார்கள் ஒரு ப்ராஜெக்ட்டிலிருந்து அவர்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களை மற்ற ப்ராஜெக்ட்களில் பகிர்ந்து கொள்வது கடினம் ப்ராஜெக்ட்கள் 6 மாதங்கள் ஆண்டு மற்றும் பல ஆண்டுகளாக இயங்கக்கூடும் மேலும் அவர் ஒரு ப்ராஜெக்ட்டில் தொடர்ந்து பணியாற்றுகின்றனர் மேலும் அவர் வெவ்வேறு ப்ராஜெக்ட்களுக்குச் செல்லும் நேரத்தில் அவர்கள் ப்ராஜெக்ட்டில் கற்றுக்கொண்டதை மறந்திருக்கலாம் ஆனால் மிகப்பெரிய குறைபாடு என்றால் திறமையின்மை எந்தவொரு ப்ராஜெக்ட்டிலும் ப்ராஜெக்ட் தொடங்குவதற்கு சில நபர்கள்த் தேவை பகுப்பாய்வின் போது 1 அல்லது 2 நபர்கள் வடிவமைப்பின் போது 3 4 ஆக இருக்கலாம் கோடிங்கின் போது 10 ஆக இருக்கலாம் மற்றும் சோதனையின் போது 20 இருக்கலாம் எனவே ஒரு ப்ராஜெக்ட்டில் மனிதவள மேலதிக நேரம் நிலையானது அல்ல இது நேரத்துடன் மாறுபடும் மற்றும் பொதுவாக ரேலே விநியோகத்தின் வடிவத்தில் கொடுக்கப்படுகிறது ஆனால் பின்னர் ஒரு ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷனில் ப்ராஜெக்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட் தொடக்கத்தில் ப்ராஜெக்ட் பணியாளர்களை நியமிக்கிறார் எனவே ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷன் திட்டத்தில் மனிதவளம் நிலையானது ப்ராஜெக்ட் மேனேஜர் பத்து பேரை பணியாளர்களாகக் கொண்டால் ஆரம்பத்தில் அவர்களுக்கு மிகக் குறைவான வேலையே இருக்கும் ஆனால் வடிவமைப்பின் போதும் எல்லோரும் பிஸியாக இருப்பதில்லை பின்னர் கோடிங்கின் போது எல்லோரும் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள் எல்லோருக்கும் அதிக நேரம் வேலை செய்யும் போதுமான கைகள் இருப்பது இல்லை டெஸ்டிங்கின் போது நிலைமை இன்னும் மோசமாகி விடுகிறது எனவே ப்ராஜெக்ட் அமைப்புக்குள் மன அழுத்தம் உள்ளமைக்கப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் எல்லோரும் ஓய்வெடுக்கிறார்கள் ப்ராஜெக்ட் நன்றாக உருவாகும்போது உறுப்பினர்கள் மன அழுத்தத்தில் உள்ளாகிறார்கள் ஆரம்பத்தில் ரிலாக்ஸிங் நேரம் அதிகமாக உள்ளது பின்னர் வேலைக்கான தேவை அதிகமாகிறது ஆர்கனைசேஷனின் கட்டமைப்பின் மூன்றாவது வகை மேட்ரிக்ஸ் அமைப்பு இங்கே அடிப்படையில் இது ஒரு செயல்பாட்டு அமைப்பு நீங்கள் இங்கே செயல்பாட்டுக் குழுக்களை காணலாம் இவை துறைகள் ஆனால் செயல்பாட்டுக் குழுவில் ஒரு ப்ராஜெக்ட் அமைப்பு உள்ளது நீங்கள் இங்கே ப்ராஜெக்ட்களைக் காணலாம் எனவே இங்கே மீண்டும் ஒரு செயல்பாட்டு அமைப்பைப் போலவே உறுப்பினர்கள் செயல்பாட்டுக் குரூப் மேனேஜர் மற்றும் ப்ராஜெக்ட் மேனேஜர் இருவருக்கும் தெரிவிக்கின்றனர் செயல்பாட்டுக் குழு ஒன்று என்பதை இங்கே காணலாம் இது ஆய்வாளர் குழுவாக இருக்கலாம் ப்ராஜெக்ட் 1 இல் பணிபுரியும் இரண்டு நபர்கள் உள்ளனர் ப்ராஜெக்ட் 2 மற்றும் 3 இல் யாரும் வேலை செய்யவில்லை இங்கு உறுப்பினர்கள் செயல்பாட்டு மற்றும் ப்ராஜெக்ட் மேலாளர் இருவருக்கும் ஒரே நேரத்தில் ரிபோர்ட் செய்கிறார்கள் ஆனால் இதன் ஒரு நன்மை என்னவென்றால் ஒரு செயல்பாட்டுக் குழுவில் உள்ள உறுப்பினர் இரண்டு அணிகளில் பணியாற்றக்கூடும் அதுவும் சாத்தியமாகும் ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்கனைசேஷனின் பலவீனமானதாகவோ அல்லது வலுவான அணியாகவோ இருக்கலாம் ஒரு பலவீனமான மேட்ரிக்ஸ் ஆர்கனைசேஷனில் ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் ப்ராஜெக்ட் வரவு செலவுத் திட்டத்தில் குழு உறுப்பினர்கள் மற்றும் பலவற்றைக் கட்டுப்படுத்துகிறார் எடுத்துக்காட்டாக அவர் வடிவமைப்புத் துறையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வடிவமைப்பாளரைத் தேர்வுசெய்யலாம் செயல்பாட்டு மேனேஜர் வடிவமைப்பு மேனேஜர் வேறு வடிவமைப்பாளரைக் கொடுத்தால் செயல்பாட்டுக் குழுவிலிருந்து ஏற்கவோ நிராகரிக்கவோ அவருக்கு விருப்பம் இருக்கலாம் மறுபுறம் ஒரு வலுவான அணியில் செயல்பாட்டு மேனேஜர்கள் மிகவும் சக்திவாய்ந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட ப்ரோஜெக்ட்டிற்கு யாரை நியமிக்க வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் மற்றும் ப்ராஜெக்ட் மேனேஜர் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மேட்ரிக்ஸ் ஆர்கனைஷேசனின் நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றி பார்ப்போம் குறைபாடு என்பது இங்கே செயல்படும் அமைப்பைப் போலவே ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ரிபோர்ட் செய்ய பல மேனேஜர்கள் உள்ளனர் மேனேஜர்கள் ஆர்கனைசேஷனோடு ஒப்பிடும்போது ப்ரோஜெக்ட் மேனேஜர்கள் கட்டுப்பாட்டைக் குறைத்துள்ளனர் ஒரு வலுவான மேட்ரிக்ஸ் ஆர்கனைசேஷனில் செயல்பாட்டு மேனேஜர் பெரும்பாலும் வெவ்வேறு ப்ரோஜெக்ட் சிக்கலை எதிர்கொள்கிறார் மற்றும் சில ப்ரோஜெக்ட்கள் வசதியாக இருப்பதைக் காணலாம் எனவே செயல்பாட்டு மேனேஜர் மனித சக்தியை மாற்ற விரும்புகிறார் ஒரு ப்ரோஜெக்ட்லிருந்து பாதி வழியில் அவர் எடுக்கக்கூடிய திறமையான வடிவமைப்பாளர்கள் அவரை மாற்றுவர் சிரமத்தை எதிர்கொள்ளும் மற்றொரு ப்ரோஜெக்ட்டிற்கு அவரை அழைத்துச் செல்லுங்கள் எனவே ஒரு வலுவான மேட்ரிக்ஸ் ஆர்கனைசேஷனில் தொழிலாளர்கள் அடிக்கடி தீயணைப்பு முறையில் மாற்றப்படுவது காணப்படுகிறது செயல்பாட்டு அமைப்பு போலவே வல்லுநர்கள் ஒரே துறைக் குழுவைச் சேர்ந்தவர்கள் எனத் தெரிகிறது அவர்கள் அறிவைப் பகிர்ந்து கொள்கிறார்கள் மற்றும் சிறந்த தொழில்முறை வளர்ச்சி பாதையையும் கொண்டுள்ளனர் ஏனெனில் வடிவமைப்பாளர் ஒரு மூத்த வடிவமைப்பாளராக மாறுவார் வடிவமைப்பு மேனேஜராக மாறுவார் இப்போது டீம் ஸ்டரக்சுரை பார்ப்போம் நீங்கள் மீண்டும் வெவ்வேறு சாப்ட்வேர் டெவெலப்மென்ட் அமைப்பில் பணிபுரிந்து தனிப்பட்ட அணிகளைப் பார்த்தால் டீம் மூன்று வழிகளிலும் ஒழுங்கமைக்கப்பட்டிருப்பதைக் காண்பீர்கள் ஜனநாயக குழு சீப்ஹ் புரோகிராமர் டீம் மற்றும் மிக்ஸ்ட் ஆர்கனைசேஷன் இந்த குழு அமைப்பு ஒவ்வொன்றிலும் சொந்த நன்மைகள் மற்றும் தீமைகள் இருப்பதைக் காண்போம் மேலும் ப்ராஜெக்ட்களை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட குழு அமைப்பு சாதகமாக இருக்கலாம் முதலில் ஜனநாயகக் டீமைப் பார்ப்போம் இவை சிறிய டீம்கள் ஒரு பெரிய டீமுக்கு ஜனநாயக குழு அமைப்பு மிகவும் திறமையற்றதாக மாறுவதை நாம் காண்போம் ஒரு பெரிய ப்ரோஜெக்ட்க்கான ஜனநாயக கட்டமைப்பை யாரும் விரும்புவதில்லை இங்கே ஒரு பெயர் குறிப்பிடுவது போல அனைத்து தொழில்நுட்ப முடிவுகளும் ஒருமித்த கருத்தை அடிப்படையாகக் கொண்டவை ஒவ்வொரு பிரச்சினையிலும் ஒவ்வொருவரும் தனது கருத்தை தெரிவிக்க முடியும் அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசுகிறார்கள் இங்கே நிர்வாகத் தலைமையை வழங்கும் ஒரு மேனேஜர் இருக்கிறார் ஆனால் டெக்கினிக்கல் பகுதியை ஒரு டெக்கினிக்கல் தலைவர் மேற்பார்வையிடுகிறார் ஆனால் டெக்கினிக்கல் தலைவர் சுழற்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு உறுப்பினர்களில் ஒருவர் எல்லோரும் எல்லோரிடமும் ஆலோசனை நடத்துவதால் நீங்கள் இங்கு பார்த்தால் விவாதத்திற்கு நிறைய நேரம் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் அவர்கள் மூளை நல்ல தீர்வுகளைக் கொண்டு வர முடியும் ஆனால் மற்றொன்று அது நிறைய நேரத்தையும் விஷயத்தையும் வீணடிக்கிறது டீம் அளவு பெரியதாக இருந்தால் ஒரு டீம் அளவு N க்கு N சதுர தொடர்பு பாதை இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே இது திறமையற்றதாக மாறக்கூடும் அனைத்து குழு உறுப்பினர்களுடனும் பேசுவதற்கு அதிக நேரம் செலவிடப்படலாம் எனவே இது பெரிய அணிகளுக்கு அரிதாகவே பயன்படுத்தப்படுகிறது ஒரு ஜனநாயகக் குழுவில் ஒரு அகங்கார நிரலாக்க சூழல் இருக்க முடியும் ஒரு பொதுவான ப்ராஜெக்ட்டில் அங்குள்ள ஒவ்வொரு பணியாளருக்கும் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் சில அறிவு இருக்கிறது அவர் செய்யும் வேலையை அவர் நிபுணர் மற்றவர்கள் டேட்டாபேஸ் அம்சத்திற்கு என்ன நடந்தது என்று நீங்கள் அவர்களிடம் கேட்டால் அவர்கள் எங்களுக்குத் தெரியாது என்று கூறலாம் ஆனால் ஒரு ஜனநாயக அணியில் இவை அகங்கார அணிகள் அது யாருக்கும் சொந்தமானது அல்ல எந்த உரிமையும் இல்லை அவருக்கு மட்டுமே தெரியும் அல்லது ஒரு நபருக்கு மட்டுமே தெரியும் என்று நாங்கள் கூற முடியாது இங்கே ஒவ்வொரு குழு உறுப்பினரும் அவர் செய்யும் எந்த வேலையும் மற்ற உறுப்பினர்களால் மதிப்பாய்வு செய்யப்படும் எனவே ப்ரோஜெக்ட்டின் ஒவ்வொரு அம்சத்தையும் பற்றி அனைவருக்கும் அறிவு உள்ளது நாம் அகங்கார நிரலாக்கத்தைக் கொண்டிருக்கும்போது இது ஜனநாயகக் குழுவின் பெரிய நன்மை மூன்றாவது வகை ஆர்கனைஷேசன் சீப்ஹ் புரோகிராமர் டீம் ஒரு சீப்ஹ் புரோகிராமர் இருக்கும் சிறிய அணிகளுக்கு இது மீண்டும் பொருத்தமானது அனைத்து உயர் மட்ட முடிவுகளுக்கும் அனைத்து தொழில்நுட்ப முடிவுகளுக்கும் அவர் பொறுப்பு ஒட்டுமொத்த தீர்வை உருவாக்கி வெவ்வேறு டீம் உறுப்பினர்களுக்கு சிறிய வேலைகளை வழங்குகிறார் பின்னர் முடிக்கப்பட்ட வேலையை மதிப்பாய்வு செய்கிறது வேலையை கண்காணித்து மதிப்பாய்வு செய்து பின்னர் அவற்றை ஒருங்கிணைக்கிறது இது மிகவும் எளிமையான சிக்கல்களுக்கான திறமையான அமைப்பு என்பதை நாம் காண்போம் ஆனால் சவாலான சிக்கல்களுக்கு இது சரியான கட்டமைப்பாக இருக்காது நாங்கள் கிட்டத்தட்ட நேரத்தின் முடிவில் இருக்கிறோம் நாங்கள் இங்கே நிறுத்தி அடுத்த சொற்பொழிவில் தொடருவோம்